இந்த பாடத்திற்கு வரவேற்கிறேன் கடந்த பாடத்தில் சிக்கலான processing logicஐ குறிப்பது பற்றி விவாதித்தோம் சிக்கலான processing logicஐ நாம் உரைவிளக்கத்தின் வடிவத்தில் எழுதினால் டெவலப்பர்கள் புரிந்துகொள்வது கடினம் சோதனையாளர்கள் சோதனை நிகழ்வுகளை உருவாக்குவதும் கடினம் மேலும் ஒரு processing logic உரை அடிப்படை விளக்கத்தில் சேர்க்கைகள் அல்லது மாறிகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய செயல்களை தவறவிடக்கூடும் எனவே logic சிக்கலானதாக இருப்பதை தேவை விவரக்குறிப்பின் போதே கண்டறிவது நல்லது நாம் அதை ஒரு decision tree அல்லது decision table வடிவில் வெளிப்படுத்த வேண்டும் இவை மிகவும் எளிமையான semiformal நுட்பங்கள் என்பதை கண்டோம் எந்தவொரு பிரச்சினைக்கும் decision tree மற்றும் decision tableயை மிக எளிதாக உருவாக்க முடியும் ஒரு பயிற்சியை இப்போது செய்யலாம் ஸ்லைடில் கொடுக்கப்பட்ட பிரச்சினைக்கான decision table மற்றும் decision tree உருவாக்க விரும்புகிறோம் இங்கே problem அறிக்கை மிகவும் எளிமையானது ஆனால் டெவலப்பர்கள் மற்றும் சோதனையாளர்கள் இதில் சற்று குழப்பத்தை காணலாம் விமானம் பாதி நிரம்பியிருந்தால் மற்றும் விமானத்தின் டிக்கெட் செலவு 3000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் இலவச உணவு வழங்கப்படுகிறது ஆனால் உள்நாட்டு விமானத்தில் இந்த விதி பொருந்தாது அனைத்து உள்நாட்டு விமானங்களிலும் அனைத்து உணவுகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆகவே இங்குள்ள நிபந்தனைகளில் ஒன்று விமானம் உள்நாட்டு விமானமா என்பது எனவே முதல் நிபந்தனை என்னவென்றால் 'உள்நாட்டு விமானமா ஆம் அல்லது இல்லை' மற்றொரு நிபந்தனை என்னவென்றால் டிக்கெட் செலவு 'டிக்கெட் விலை 3000 ரூபாயை விட அதிகமாக இருக்கிறதா இல்லையா ' பின்னர் 'விமானம் பாதி நிரம்பிய நிலை 50 சதவீதத்திற்கு மேல்' என்பதை சரிபார்க்க வேண்டும் இலவச உணவு அல்லது உணவு கட்டணம் வசூலித்தல் ஆகியவை செயல்கள் இது ஒரு உள்நாட்டு விமானம் என்றால் உணவு கட்டணம் வசூலிக்க வேண்டியிருக்கும் விமானம் உள்நாட்டு அல்ல ஆனால் டிக்கெட் செலவு 3000 க்கும் குறைவாகக் இருப்பதாக கூறுவோம் அதன்பிறகும் உணவு கட்டணம் வசூலிக்கப்படும் விமானம் உள்நாட்டு விமானம் அல்ல டிக்கெட் செலவு 3000 க்கும் அதிகமாகவும் ஆனால் ஆக்கிரமிப்பு விகிதம் 50 சதவீதத்திற்கும் குறைவாகவும் இருந்தால் நாம் உணவு கட்டணம் வசூலிக்கிறோம் ஆனால் அது உள்நாட்டு விமானம் அல்ல டிக்கெட் செலவு 3000 க்கும் அதிகமாகவும் பயணிகள் 50 சதவீதத்திற்கும் அதிகமாகவும் இருந்தால் நாம் இலவச உணவை வழங்குகிறோம் எனவே நிலைமைகளின் கருத்தியல் ரீதியான அர்த்தமுள்ள வடிவத்தை இது தருகிறது என்பதை காணலாம் ஆனால் இவை அனைத்தும் மிக எளிமையான நிபந்தனை என்பதை காணலாம் நிலைமைகள் மிகவும் சிக்கலானதாக மாறக்கூடும் எனவே ஒரு decision tableயின் உண்மையான பயன்பாடு வெளியே வரலாம் செய்ய வேண்டிய பயிற்சி அதே பிரச்சினைக்கான decision tree உருவாக்குங்கள் தேவை விவரக்குறிப்பு குறித்த நமது விவாதத்தை முடிப்போம் software வடிவமைப்பு அம்சங்களைப் பார்ப்போம் இப்போது software designஇன் சில அடிப்படை சிக்கல்களைக் காண்போம் பின்னர் procedural மற்றும் object oriented வடிவமைப்புக் கொள்கைகளைப் பார்ப்போம் இப்போது software வடிவமைப்பைப் பார்ப்போம் software designஇல் சில அடிப்படை சிக்கல்களுடன் தொடங்குவோம் தேவை முடிந்ததும் வடிவமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன design கட்டத்தின் போது SRS ஆவணங்களை உள்ளீடாக வைத்திருக்கிறோம் பின்னர் வடிவமைப்பின்போது சில செயல்பாடுகளைச் செய்கிறோம் பின்னர் design கட்டத்தின் முடிவில் design ஆவணத்துடன் வருகிறோம் design ஆவணம் coding நோக்கத்திற்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது மேலும் புரோகிராமர்கள் வடிவமைப்பு ஆவணத்தை கொண்டு code எளிதாக எழுதத் தொடங்கலாம் design கட்டத்தின் கிராஃபிக் பிரதிநிதித்துவம் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளது ஸ்லைடில் உள்ள வட்டம் design கட்டத்தை குறிக்கிறது மற்றும் design கட்டத்தின் உள்ளீடு SRS ஆவணம் ஆகும் நாம் சில design நடவடிக்கைகளைச் செய்கிறோம் பின்னர் கட்டத்தின் முடிவில் design ஆவணம் நம்மிடம் உள்ளது இப்போது கட்டத்தின் முடிவில் நம்மிடம் இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன design கட்டத்தில் நாம் எதைத் தயாரிக்க வேண்டும் பின்னர் அவற்றை எவ்வாறு தயாரிப்பது என்ற கேள்விக்கு தீர்வு காண்போம் இப்போது design கட்டத்தில் வடிவமைக்கப்பட்ட itemகளைப் பார்ப்போம் பொதுவாக ஒரு procedural வடிவமைப்பில் தொகுதி அமைப்பும் object oriented வடிவமைப்பில் class அமைப்பும் உள்ளது ஒரு procedural வடிவமைப்பில் தொகுதிகள் மத்தியில் கட்டுப்பாட்டு உறவு உள்ளது அதேபோல் object oriented வடிவமைப்பிலும் வெவ்வேறு classகளிடையே invocation வரிசைகள் உள்ளன Call உறவு அல்லது தொகுதிகளுக்கு இடையிலான invocation உறவு என்பது அடிப்படையில் தொகுதிகளுக்கிடையேயான கட்டுப்பாட்டு உறவாகும் இது ஒரு செயல்பாடு அழைப்பு அல்லது method அழைப்பு இருக்கும்போது தொகுதிக்கூறுகளிடையே interface ஆக ஒரு data பராமீட்டர் கொடுக்கப்படுகிறது எனவே இது அடிப்படையில் தொகுதிகளுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் data items மேலும் தனிப்பட்ட தொகுதிகளின் data கட்டமைப்பையும் பயன்படுத்தப்படும் வழிமுறைகளையும் நாம் வடிவமைக்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் design கட்டத்தில் வடிவமைக்கப்பட வேண்டிய வெவ்வேறு items class அமைப்பு ஆனது object oriented வழியில் தொகுதிக்குள்ளான call relationship இது ஒரு classகளுக்கிடையேயான invocation உறவு நாம் சிறிது நேரம் கழித்து இதை பார்ப்போம் பின்னர் தொகுதிகளுக்கிடையேயான interface என்ன பராமீட்டர்கள் அவை கடந்து செல்கின்றன அல்லது வெவ்வேறு தொகுதிகளுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் data items தனிப்பட்ட தொகுதிகளின் data கட்டமைப்புகள் மற்றும் தனிப்பட்ட தொகுதிகளுக்கான வழிமுறைகள் எனவே இதுவரை நாம் தொகுதிகள் பற்றி குறிப்பிட்டோம் ஆனால் ஒரு தொகுதி என்பது என்ன ஒரு procedural செயலாக்கத்தில் ஒரு தொகுதி என்பது அடிப்படையில் பல செயல்பாடுகளாகும் பின்னர் அதனுடன் தொடர்புடைய data கட்டமைப்புகள் உள்ளன அவை செயல்பாடுகளால் குறிப்பிடப்படுகின்றன object oriented design சூழலில் ஒரு தொகுதி என்பது class அல்லது ஒரு package எனவே ஒரு procedural design தொகுதியில் பல செயல்பாடுகள் உள்ளன சில global dataகள் ஆனது arrays linked lists அல்லது பிற கட்டமைப்பாக இருக்கலாம் மற்றும் இந்த வெவ்வேறு செயல்பாடுகள் அந்த global dataவை அணுகலாம் எனவே ஒரு தொகுதி சில data கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை கொண்டுள்ளது ஒரு procedural செயலாக்கத்தில் ஒரு தொகுதி independently ஒழுங்கு அலகு ஆகும் ஒரு தொகுதிக்கான object code ஐ நாம் உருவாக்கலாம் அதை தொகுக்கலாம் code ஐ இயக்கிய பிறகு பல்வேறு தொகுதிகளுக்கான object codeகளை இணைக்க முடியும் ஸ்லைடில் வெவ்வேறு தொகுதிகளுக்கு இடையிலான call relationships காண்பிக்கப்படுகின்றன தொகுதி அமைப்பு இப்படி இருந்தால் அது ஒரு நல்ல வடிவமைப்பு என்று கூறலாம் Procedural செயலாக்கம் ஒரு tree போல் தெரிகிறது இதனை தொடரும்போது தொகுதி அமைப்பு அல்லது தொகுதிகளுக்கிடையேயான call relationship ஒரு tree போல இருக்க வேண்டிய காரணங்களை நாம் புரிந்துகொள்வோம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாம் விவாதித்த அனைத்து itemகளையும் வடிவமைக்க முயற்சிக்கும்போது தொகுதிகள் அமைப்பு call relationships அளவுருக்கள் data கட்டமைப்புகள் தனிப்பட்ட தொகுதிகள் பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள் அவை ஒருபோதும் வரிசையாக இருக்காது வடிவமைப்பு என்பது மிகவும் அறிவார்ந்த stimulating வேலை மற்றும் பல iterationsகளை செய்ய வேண்டும் எனவே procedural மற்றும் object oriented வடிவமைப்பைப் பார்க்கும்போது பல iteration செயல்பட வேண்டியிருக்கும் என்பதைக் காண்போம் வடிவமைப்பு மாற்றுகளை மதிப்பீடு செய்து நாம் ஒரு நல்ல வடிவமைப்பைக் கொண்டு வருவோம் வடிவமைப்பில் எத்தனை நிலைகள் உள்ளன என்பதை இப்போது பார்ப்போம் வடிவமைப்பு கட்டத்தில் இரண்டு முக்கிய நிலைகள் உள்ளன ஒன்று உயர் நிலை அல்லது preliminary வடிவமைப்பு என்றும் மற்றொன்று விரிவான வடிவமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது உயர் மட்ட வடிவமைப்பு architectural வடிவமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது அதன்பின்னர் விரிவான வடிவமைப்பு எனவே முதலில் preliminary அல்லது உயர் மட்ட வடிவமைப்பு அல்லது architectural வடிவமைப்பு அதன்பின்னர் விரிவான வடிவமைப்பு உள்ளது நாம் பார்ப்பது போல் procedural மற்றும் object oriented வடிவமைப்பில் iterationகளில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது இந்த உயர் மட்ட மற்றும் விரிவான வடிவமைப்பின் பொருள் மற்றும் scope ஆனது procedural மற்றும் object oriented வடிவமைப்பிற்கு இடையில் மிகவும் வேறுபடுகின்றன procedural வடிவமைப்பில் கூட பல methodologies உள்ளன நாம் ஒரு methodology பார்ப்போம் ஆனால் டஜன்கணக்கான methodologies உள்ளன இந்த methodologiesகளிலும் கூட architectural வடிவமைப்பில் என்ன செய்யப்பட வேண்டும் மற்றும் விரிவான வடிவமைப்பில் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதில் மாறுபாடு உள்ளது அந்த பிரச்சினைகளை நாம் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் இப்போது high level வடிவமைப்பில் எதிர்பார்க்கப்படுவதைப் பார்ப்போமா high level வடிவமைப்பில் நாம் பணியை முடித்த பிறகு தொகுதி கட்டமைப்பைக் கொண்டு வந்திருக்க வேண்டும் நமது செயல்பாட்டில் உள்ள தொகுதிகள் மற்றும் அவற்றின் call relationships மற்றும் தொகுதிகளுக்கு இடையிலான interfaces என்ன ஆனால் பின்னர் நாம் எவ்வாறு தொகுதிகள் கொண்டு வருகிறோம் அவற்றின் call structure எவ்வாறு தீர்மானிப்பது மற்றும் exchange செய்ய வேண்டிய அளவுருக்கள் எவை என்பதை நாம் பின்னர் விவாதிப்போம் உயர்மட்ட வடிவமைப்பு software architecture என்றும் அழைக்கப்படுகிறது உயர்மட்ட வடிவமைப்பைக் குறிப்பதற்கான பிரபலமான குறிப்புகளில் ஒன்று கட்டமைப்பு விளக்கப்படம் கட்டமைப்பு விளக்கப்படம் மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது இது ஒரு செவ்வகமாக தொகுதிகள் கொண்ட ஒரு tree structure போல் தெரிகிறது ஸ்லைடில் உள்ள உயர் நிலை வடிவமைப்பின் structure chart வடிவத்தையும் அடுத்து நாம் உரையாற்றும் ஸ்லைடில் structure chart வடிவத்தை எவ்வாறு கொண்டு வருவதையும் பார்க்கிறோம் கட்டமைப்பு விளக்கப்படம் மட்டுமே உயர் மட்ட வடிவமைப்பிற்கு சாத்தியமான ஒரே வடிவம் அல்ல இன்னும் பல குறிப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக Jackson வரைபடம் Warnier Orr வரைபடம் மற்றும் பல உயர் மட்ட வடிவமைப்பு அல்லது architectural வடிவமைப்பு முடிந்ததும் விரிவான வடிவமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது விரிவான வடிவமைப்பில் உயர் மட்ட வடிவமைப்பின் போது அடையாளம் காணப்பட்ட தொகுதிகள் எவை என்பதைப் பார்க்கிறோம் பின்னர் ஒவ்வொரு தொகுதிக்கும் data கட்டமைப்பை வடிவமைக்க வேண்டும் மற்றும் பயன்படுத்த வேண்டிய algorithmகளும் தேவை விரிவான வடிவமைப்பின் வெளியீடு தொகுதி விவரக்குறிப்பு என அழைக்கப்படுகிறது தொகுதி விவரக்குறிப்புக்கு பல்வேறு குறிப்புகள் உள்ளன இது formal குறியீட்டில் ஒரு எளிய text அடிப்படையிலான குறியீடாக இருக்கலாம் இது data கட்டமைப்புகள் மற்றும் algorithmகளைக் குறிக்கும் சற்றே semi formal குறியீடுகளாக இருக்கலாம் இதுவரை வடிவமைப்பு நிலையின் சில எளிய கருத்துகளைப் பார்த்தோம் வடிவமைப்பின் போது நாம் முதல் கட்டமாக உயர்மட்ட அல்லது architectural வடிவமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் architectural வடிவமைப்பு முடிந்ததும் தொகுதி அமைப்பு call invocation உள்ளது வெவ்வேறு தொகுதிகளுக்கிடையேயான invocation என்பது வெவ்வேறு தொகுதிகளுக்கு இடையிலான data பரிமாற்றம் ஆகும் நாம் இதனை ஒரு கட்டமைப்பு விளக்கப்படத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அதன் பிறகு விரிவான வடிவமைப்பை எடுத்துக்கொள்கிறோம் அங்கு தனிப்பட்ட தொகுதிகள் மற்றும் வழிமுறைகளின் data கட்டமைப்பை நாம் வடிவமைக்கிறோம் ஆனால் அடிப்படையான ஒரு கேள்வியைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் நீங்கள் ஒரு வடிவமைப்பைக் கொண்டு வந்தீர்கள் tree போன்ற ஒரு வரைபடம் தொகுதி விவரக்குறிப்பைக் கொண்டு வரலாம் ஆனால் உங்கள் வடிவமைப்பு நல்லதா அல்லது கெட்டதா என்பது உங்களுக்கு எப்படித் தெரியும் அல்லது ஒரு சிறந்த வடிவமைப்பைக் கொண்டு வர வடிவமைக்கப்பட்ட எந்த முறையின் இலக்காக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல software வடிவமைப்பால் நாம் எதைக் குறிக்கிறோம் என்பது தெரியாவிட்டால் வடிவமைப்பின் வழிமுறைகளைக் கற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட நாம் ஒரு நல்ல வடிவமைப்பைக் கொண்டு வர முடியாது வடிவமைப்பிற்கு முன்பு ஒரு நல்ல வடிவமைப்பின் பொருள் என்ன என்பது குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல வடிவமைப்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் மிகவும் அதிநவீன tools மற்றும் வடிவமைப்பு முறைகளைப் பயன்படுத்தினாலும் கூட ஒரு நல்ல வடிவமைப்பைக் கொண்டு வர முடியாது நல்ல வடிவமைப்புகளைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரணம் என்னவென்றால் நல்ல மற்றும் கெட்ட வடிவமைப்புகளை நாம் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் வேறுவிதமாகக் கூறினால் வடிவமைப்பு மாற்றுகளுக்கு இடையில் நாம் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் பல்வேறு வடிவமைப்பு படிகளின் போது மாற்று தீர்வுகள் உள்ளன என்பதைக் காண்போம் இது ஒரு தனித்துவமான வழி இல்லை என்பதால் ஒரு சிறந்த software வடிவமைக்க நாம் சிறந்தவற்றை தேர்ந்து எடுக்க முடியும் மாற்றுகளுக்கு இடையில் எப்போதும் மதிப்பீடு செய்யும்போது எது சிறந்த வடிவமைப்பு மற்றும் தரக்குறைவான வடிவமைப்பு என்பதை நாம் வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் மற்றொரு காரணம் என்னவென்றால் வெவ்வேறு டெவலப்பர்கள் ஒரே முறையைப் பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் முடிவில் மிகவும் மாறுபட்ட வடிவமைப்புகளுடன் வரலாம் வடிவமைப்பு எவ்வளவு சிறந்தது என்பதை நாம் சொல்ல முடியும் வெவ்வேறு வடிவமைப்பாளர்கள் வெவ்வேறு வடிவமைப்புகளுடன் வந்தால் அதிலிருந்து சிறந்த வடிவமைப்பைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே ஒரு நல்ல software வடிவமைப்பு என்றால் என்ன என்ற முக்கியமான கேள்வியை இப்போது பார்ப்போம் இதற்கு நாம் கருத்தியல் ரீதியாக பதிலளிப்போம் ஒரு நல்ல software வடிவமைப்பின் முதல் பண்பு அது தேவைகள் ஆவணங்களில் உள்ள அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது SRS ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள systemன் அனைத்து செயல்பாடுகளையும் செயல்படுத்த வேண்டும் எனவே செயல்பாடுகள் மற்றும் பலவற்றை சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் மேலும் வடிவமைப்புகள் தேவைக்கேற்ப இருக்க வேண்டும் முதல் பண்பு வடிவமைப்பு சரியாக இருக்க வேண்டும் வடிவமைப்பு சரியாக இல்லாவிட்டால் அது நல்லதல்ல ஒரு நல்ல வடிவமைப்பின் இரண்டாவது பண்பு அது எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இது ஒரு குழப்பமான கட்டமைப்பைப் போல இருக்கக்கூடாது ஒருவர் வடிவமைப்பைப் புரிந்துகொள்ள நாட்கள் அல்லது மாதங்கள் அல்லது வருடங்கள் செலவிடுகிறார்கள் இது ஒரு நேர்த்தியான வடிவமைப்பாக இருக்க வேண்டும் வடிவமைப்பை யாராவது பார்த்தால் வடிவமைப்பை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் புரிந்துகொள்ளுதல் என்பது ஒரு நல்ல software வடிவமைப்பின் முக்கிய பண்பு நிச்சயமாக இது ஒரு திறமையான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் மேலும் மற்றொரு சிறப்பியல்பு வடிவமைப்பை எளிதில் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் வளர்ச்சியின் போது நிறைய மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பது நமக்கு தெரியும் மேலும் வளர்ச்சிக்கு பின்னரும் software தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது ஆகவே வடிவமைப்பு ஆனது softwareன் எந்தப் பகுதியையும் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அது software ஐ பராமரிக்க உதவுகிறது இங்கே ஒரு அம்சத்தை நாம் முன்னிலைப்படுத்தியுள்ளோம் வடிவமைப்பு எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இது ஒரு நல்ல software வடிவமைப்பின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும் இது எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு வடிவமைப்பைப் புரிந்துகொள்வதை நாம் கருதுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் வடிவமைப்பை யாராவது புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அவர் அதற்கான coding எழுத முடியாது மேலும் வடிவமைப்பைப் பராமரிப்பது மிகவும் கடினம் பராமரிப்பாளர்களால் வடிவமைப்பைப் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் எங்கு மாற்றுவது எதை மாற்றுவது மற்றும் என்ன செய்வது என்று அவர்களுக்குத் தெரியாது development பணிகளுடன் ஒப்பிடும்போது பெரும்பான்மையான efforts மற்றும் செலவுகள் பராமரிப்புப் பணிகளுக்காக செய்யப்படுகின்றன மேலும் development பணிகள் பராமரிப்புப் பணியின் ஒரு பகுதியே ஆகும் எனவே எந்தவொரு softwareஐ எழுதும்போதும் பராமரிப்பு என்பது ஒரு முக்கிய பகுதி என்பதை நாம் அறிவோம் எனவே பராமரிப்பை சீராக்க எளிதாக புரிந்துகொள்ளகூடிய வடிவமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் வடிவமைப்பை புரிந்துகொள்ளுதல் ஒரு முக்கிய பிரச்சினை வடிவமைப்பாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க கவனம் தேவை மேலும் ஒவ்வொரு methodology முறையும் எளிதில் புரிந்துகொள்ளக்கூடிய நல்ல வடிவமைப்பைக் கொண்டு வர உதவுகிறது பெரும்பான்மையான efforts பராமரிப்புக்காக செலவழிக்கப்படுகின்றன எனவே வடிவமைப்பு புரிந்துகொள்ள முடியாவிட்டால் பராமரிப்புக்கான efforts மிகவும் விலை உயர்ந்ததாக மாறும் நாம் பதிலளிக்கும் அடுத்த கேள்வி என்னவென்றால் புரிந்துகொள்ளுதலை எவ்வாறு மேம்படுத்துவது அல்லது நல்ல புரிந்துகொள்ளக்கூடிய வடிவமைப்பை எவ்வாறு கொண்டு வருவது எந்தவொரு வடிவமைப்பு தீர்வின் மிகவும் விரும்பத்தக்க பண்புகளில் ஒன்று புரிந்துகொள்வது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும் என்பது இதை முதலில் ஒப்புக்கொள்வோம் பின்னர் நல்ல புரிந்துகொள்ளக்கூடிய வடிவமைப்பை எவ்வாறு கொண்டு வருவது என்ற கேள்விக்கு நாம் தீர்வு காண வேண்டியிருக்கும் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சினை அடுத்த பாடத்தில் இந்த அடிப்படை சிக்கலை பற்றி நாம் உரையாற்றுவோம் இது ஒரு வடிவமைப்பை எவ்வாறு நன்கு புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பாடத்தை இங்கே நிறுத்துவோம் அடுத்த பாடத்தில் இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம்